வித்தியாசமான ஸ்கோரிங்கள் என்றாள் என்ன இந்த ஸ்கோரிங்களை மதிப்பிடுவதற்குப் பயன்படுத்தப்படும் பல்வேறு அளவுருக்கள் யாவை அதிகபட்ச ஸ்கோரிங் என்ன சீரமைப்பில் எத்தனை அதிக ஸ்கோரிங் ஜோடிகள் உள்ளன இது அதிக ஸ்கோரிங் ஜோடிகளின் பிட் ஸ்கோரிங் மொத்த ஸ்கோரிங் எல்லா HSP களையும் ஒரே டேட்டாபேஸ் வரிசையிலிருந்து உங்களுக்கு வழங்கும் பின்னர் வினவல் கவரேஜ் இப்போது வினவலுக்கான நீளக் கவரேஜின் சதவீதம் உங்களிடம் 100 ரெசிடியூஸ்கள் மற்றும் 60 ரெசிடியூஸ்களுக்கு மட்டுமே நீங்கள் பெற்ற சீரமைப்பு இருந்தால் 40 சதவிகிதம் நீங்கள் மறைக்கவில்லை சரி இந்த வழக்கில் கவரேஜ் 60 சதவீதம் மட்டுமே பின்னர் E ன் மதிப்பு E ன் மதிப்பு என்றால் என்ன இது எதிர்பார்க்கப்படும் வாய்ப்புகளின் எண்ணிக்கையாகும் நீங்கள் சீரற்ற முறையில் ஒரே சீரமைப்புடன் பெறலாம் வினவல் கவரேஜ் ஏன் மிகவும் முக்கியமானது மாணவர் சில நேரங்களில் பகுதி பொருத்தம் பயன்படுத்தப்படலாம் சில நேரங்களில் பகுதி பொருத்தங்களை சரியாக 100 ரெசிடியூஸ்கள் பயன்படுத்தினால் 100 ரெசிடியூஸ்கள் சரியாக இருந்தால் 100 ரெசிடியூஸ்களுடன் மற்றொரு பொருத்தம் இருந்தால் உங்கள் ஸ்கோரிங் குறைவான எண்ணிக்கையிலான ஒத்த ரெசிடியூஸ்கள் அல்லது ரெசிடியூஸ்கள் 40 அல்லது 50 ஆக இருக்கலாம் ஆனால் உங்களிடம் சில பகுதிகள் இருந்தால் 10 ரெசிடியூஸ்கள் அல்லது 20 ரெசிடியூஸ்கள் மற்றும் இது அதிக பொருத்தத்தைக் கொண்டுள்ளது எடுத்துக்காட்டாக 90 சதவிகிதம் பொருந்தும் இப்போது உங்களிடம் ஒரு சார்பு இருந்தால்ஒரு சீரற்ற தேர்வில் முழுமையான சீரமைப்பு உடன் ஒப்பிடும் பொழுது குறிப்பிட்ட ரெசிடியூஸ்கள் பெறுவது மிகவும் உயர்ந்தது இந்த விஷயத்தில் நீங்கள் வெறும் ஸ்கோரிங் மட்டுமல்ல வினவல் கவரேஜையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அவர்கள் வினவல் கவரேஜை சீரமைப்பு ஸ்கோரிங்களிலும் கொடுக்க ஒரு காரணம் உள்ளது எனவே இப்போது 2 வரிசைகளை சீரமைக்கவும் இது உங்கள் வினவல் வரிசை மற்றும் இதன் பொருள் ஒன்று எனவே இது முதல் வரிசை மற்றும் இரண்டாவது வரிசை என்னவென்றால் எஞ்சியவை ஒரே மாதிரியாக இருந்தால் நடுத்தரமானது பின்னர் நாங்கள் அதே எழுத்தை சரியான MKA ஐ வைக்கிறோம் மேலும் ஒரு இடத்தில் நீங்கள் வைக்கும் பிளஸ் என்பதன் பொருள் என்ன மாணவர் சிமிலாரிடி சிமிலாரிடி சரி இந்த சிமிலாரிடி நீங்கள் PAM மேட்ரிக்ஸ் அல்லது BLOSUM மேட்ரிக்ஸ்சை பயன்படுத்தும் பொழுது வரும் எனவே இங்கே I மற்றும் M அவை ஒரே மாதிரியானவை அவை நேர்மறையான ஸ்கோரிங் எனவே அவர்கள் நேர்மறை ஸ்கோரிங் போடுகிறார்கள் எனவே அதன் அடிப்படையில் அவர்கள் அடையாளங்களை கணக்கிட வேண்டும் அதாவது148 148 வரிசை அனைத்தும் முற்றிலும் சீரமைக்கப்பட்டுள்ளன எனவே கேப் 0 சதவீதம் எனவே இந்த வழக்கில் வினவல் கவரேஜ் 100 சதவீதம் எனவே 148 இல் 147 சரியாக பொருந்துகின்றன அடையாளம் என்பது சரியாக உள்ளது இது 99 சதவிகிதம் ஆகும் பின்னர் நீங்கள் நேர்மறைகளைக் கண்டால் அதில் அடையாளங்கள் மற்றும் பிளஸ் போன்ற ரெசிடியூஸ்கள் உள்ளன எனவே எல்லாவற்றிலும் 148 விட அனைத்து 148 அல்லது நேர்மறைகளும் இது 100 சதவீதம் சரியானது இந்த ஸ்கோரிங்களையும் E ன் மதிப்புகளையும் கொடுங்கள் எனவே இப்போது நீங்கள் 2 வரிசைகளை சரியாகக் கொடுத்தால் எல்லா பொருத்தங்களையும் பொருத்தமாகக் கண்டுபிடிக்க முயற்சிக்கலாம் பின்னர் உங்கள் வினவல் வரிசைக்கு ஒத்த சிறந்த பொருத்தம் எது என்பதைப் பாருங்கள் இப்போது உங்களிடம் 2 வரிசைகள் இருந்தால் எனவே நான் வரிசை எண் 1 மற்றும் வரிசை எண் 2 ஐ வழங்கினேன் இந்த விஷயத்தில் 2 வரிசைகளும் எவ்வளவு தூரம் ஒத்திருக்கின்றன BLAST நிலைமையைக் கையாள முடியும் மற்றும் முதல் வரிசையை முதலில் முதல் இடத்தில் உள்ளிடலாம் மற்றும் இங்கே நீங்கள் 2 வரிசைகளை சீரமைத்தால் இந்த சீரமைப்பு 2 வரிசைகளைக் கிளிக் செய்ய வேண்டும் அடுத்த பாக்ஸ் திறக்கும் எனவே அடுத்த பாக்ஸில் நீங்கள் இரண்டாவது வரிசையை சரியாகக் கொடுத்து பின்னர் BLAST செய்ய முடியும் சரி இது ஒரு வினவல் மற்றும் இது பொருள் ஒன்றாகும் எனவே நீங்கள் இங்கே சீரமைப்பு வைத்திருக்கிறீர்கள் எனவே 115 ரெசிடியூஸ்கள் உள்ளன 115 44 ஒரே மாதிரியானவை இந்த 115 இல் 67 நேர்மறைகள் இந்த சீரமைப்பு மற்றும் முந்தைய சீரமைப்பு ஆகியவற்றை ஒப்பிட்டுப் பார்த்தால் முந்தையதை விட வித்தியாசம் என்னவென்றால் முந்தைய அடையாளங்கள் 99 சதவிகிதம் மற்றும் நேர்மறைகள் 100 சதவிகிதம் கிட்டத்தட்ட முழுமையான சீரமைப்பு ஆகும் எனவே எல்லா வரிசைகளுக்கும் ஒவ்வொன்றும் இந்த வகை சீரமைப்பைப் பெறுகின்றன என்று நீங்கள் கூற முடியாது எனவே நீங்கள் இங்கே நிறைய கேப்களைக் கண்டால் ரெசிடியூஸ்கள் முற்றிலும் வேறுபட்டவை நீங்கள் Q மற்றும் V ஐக் காணலாம் அவை BLOSUM மேட்ரிக்ஸ் அல்லது PAM மேட்ரிக்ஸில் எதிர்மறை ஸ்கோரிங்களைக் கொண்டிருக்கவில்லை எனவே அங்கே அவற்றின் கேப்கள் சில சந்தர்ப்பங்கள் ஒரே மாதிரியாக இருந்தால் அவை ஒரே ரெசிடியூஸ்களை வைக்கின்றன மேலும் பிளஸ் என்பது BLOSUM அல்லது PAM மேட்ரிக்ஸின் விஷயத்தில் அவற்றின் நேர்மறைகளை குறிக்கிறது இப்போது 3 சதவிகித கேப்களும் சரியான 58 சதவிகித நேர்மறைகளும் 38 சதவிகித அடையாளங்களும் இருப்பதை இங்கே காண்கிறோம் எனவே எப்போதும் நேர்மறையானது அடையாளங்களை விட அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனெனில் நேர்மறைகளில் அடையாளங்கள் மற்றும் ஒத்தவை அடங்கும் இப்போது முந்தைய வகுப்பில் இந்த 2 வரிசைகளையும் ஒரு டாட் மேட்ரிக்ஸைப் பெறுவதற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்று காட்டினேன் உங்களுக்கு இங்கே ஒரு டாட் மேட்ரிக்ஸ் வேண்டுமானால் எங்களிடம் டாட் மேட்ரிக்ஸ் பார்வை இருக்கிறது சரி எனவே நீங்கள் இதைக் கிளிக் செய்தால் நாங்கள் டாட் மேட்ரிக்ஸ் செய்த இந்த 2 வரிசைகளுக்கும் ஒரு டாட் மேட்ரிக்ஸைப் பெறுவீர்கள் மேலும் இந்த மனித மற்றும் கோழி ஹீமோகுளோபின் எத்தனை சதவிகிதம் ஒத்திருக்கின்றன என்பதைப் பொருத்தமாக சில பொருத்தங்களைக் கண்டறியலாம் எனவே இப்போது என்ன செய்வது BLAST இங்கே நீங்கள் முதல் மனித வரிசையையும் மற்றும் கோழி வரிசையையும் கொடுத்தால் இப்போது சீரமைக்க காண்க எவ்வளவு அடையாளம் மாணவர் 69 சதவீதம் 69 சதவிகித அடையாளம் மற்றும் நேர்மறைகள் 82 சதவிகிதம் அவை சரியாக சீரமைக்கப்பட்ட கேப்கள் இல்லாமல் முற்றிலும் சீரமைக்கப்பட்டுள்ளன எனவே இது மனித மற்றும் கோழி புரத வரிசைகளுக்கான வரிசை அடையாளம் ஆகும் BLAST பற்றி விவாதித்தோம் நான் விவாதித்த முந்தைய ப்ரோக்ராம் FASTA நீங்கள் இங்கே வரிசையை கொடுத்தால் FASTA செய்யலாம் இது FASTA வரிசை மற்றும் நீங்கள் ரன் செய்தால் இது உங்களுக்கு வரிசைகளைக் கொடுக்கும் நீங்கள் BLAST க்கு ஒத்த வரிசைகளை பெற முடியும் எனவே இப்போது வரை 2 அம்சங்களைப் பற்றி விவாதித்தோம் ஒன்று உங்களிடம் வினவல் வரிசை இருந்தால் டேட்டாபேஸ்களில் இதேபோன்ற வரிசைகளையும் இரண்டாவது ஒரு ஜோடிவரிசை சீரமைப்பையும் பெறலாம் உங்களிடம் ஜோடிகள் இருந்தால் உங்களிடம் அதிக எண்ணிக்கையிலான வரிசைகள் இருந்தால் நூற்றுக்கணக்கான வரிசைகள் அல்லது ஆயிரக்கணக்கான வரிசைகள் இருந்தால் பின்னர் எவ்வாறு நீங்கள் சீரமைக்கலாம் எனவே இந்த சந்தர்ப்பங்களில் பல்வேறு வரிசை சீரமைப்புகளை நாங்கள் செய்கிறோம் இது 2 வரிசைகளுக்கு மேல் உள்ள பல வரிசைமுறையாகும் மேலும் வெவ்வேறு வரிசைகளில் ஒத்திருக்கும் ரெசிடியூஸ்கள் ஏதேனும் உள்ளதா என்பதை நீங்கள் பார்க்கலாம் பொதுவாக புரதங்கள் அல்லது DNA அல்லது RNA அல்லது எதுவாக இருந்தாலும் 3 அல்லது அதற்கு மேற்பட்ட வரிசைகளின் வரிசை சீரமைப்பைக் காணலாம் எனவே பல வரிசை சீரமைப்புகளுக்கு எந்த தகவலைப் பெறுகிறோம் என்பதை வழங்கும் மாணவர் கன்சர்வேஷன் கன்சர்வேஷன் எனவே இந்த வரிசைகள் ஒரு பரிணாம உறவு சரியானதா என்பதை வினவல் வரிசைகளின் உள்ளீட்டைப் பாருங்கள் இந்த வரிசை ஒத்ததாக இருப்பதாகவும் அவை எங்கே ஒத்ததாகவும் எங்கு தொலைவில் உள்ளன என்பதாகும் கோழி மற்றும் மனித ஹீமோகுளோபின் போன்ற ஒரு உதாரணத்தைக் காண்பிப்போம் ஒரு வரிசை அடையாளம் என்ன 62 சதவீதம் எனவே நீங்கள் 62 வெவ்வேறு உயிரினங்களைக் கொண்டிருந்தால் இந்த வரிசைகளை நீங்கள் சீரமைத்தால் எந்தப் பகுதி ஒத்திருக்கிறது என்பதை நீங்கள் அதே ரெசிடியூஸ்களால் பராமரித்திருக்கிறீர்கள் எந்த வகையான மாற்றீடுகளில் வேறுபாடுகள் உள்ளன எனவே அவைகள் ஒரே லீனேஜ் பகிர்ந்து கொண்டதா அல்லது அவைகளுக்கு ஏதேனும் பொதுவானஆன்செஸ்டர் இருக்கிறதா என்பதை நாம் காணலாம் நீங்கள் பல வரிசை வரிசைகளைப் பயன்படுத்தி வெவ்வேறு வரிசைகளை வரிசைப்படுத்தினால் ரிலேஷன்ஷிப்பை பார்க்கலாம் இந்த எப்படி 2 D டேபிளில் செய்வது ஏனென்றால் நாங்கள் தரும் வரிசைகளை ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக மற்றும் ஒரே வரிசைகளை ஒரே இடத்தில் வெவ்வேறு ரெசிடியூஸ்களில் ஒரே ரெசிடியூஸ்களின் நிலைகளில் வைக்கவும் எனவே இங்கே முதலில் ரெசிடியூஸ்கள் பாதுகாக்கப்பட்டால் ரெசிடியூஸ்களின் ஒப்பீட்டு நிலையை நாம் காண்கிறோம் எடுத்துக்காட்டாக PAM மேட்ரிக்ஸில் சில ரெசிடியூஸ்கள் சில ரெசிடியூஸ்களுக்கு எங்களிடம் அதிக ஸ்கோரிங் உள்ளது PAM மேட்ரிக்ஸில் அதிக ஸ்கோரிங் பெற்ற சில ரெசிடியூஸ்களை பட்டியலிடலாம் மாணவர் சிஸ்டீன் சிஸ்டீன் டிரிப்டோபன் மாணவர் இந்த ரெசிடியூஸ்கள் மிகவும் பாதுகாக்கப்பட்ட ரெசிடியூஸ்கள் சரியா அவைகள் மாற்றப் பட வேண்டாம் எனவே நாங்கள் மாற்றினால் நீங்கள் எந்த நிலைகளிலோ அல்லது ஏதேனும் ஒரு பகுதியிலோ வரிசைகளைக் கண்டால் அவை எதிர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் அவை ஏன் வெவ்வேறு வரிசைகளில் ஒரே மாதிரியாக இருக்கின்றன என்பதைப் பாதுகாக்கின்றன பிறகு நமக்கு எல்லா வரிசைகளிலும் இதேபோன்ற ஒத்த ரெசிடியூஸ்கள் உள்ளன எனவே செங்குத்தாக அதே ரெசிடியூஸ்களை காண முடியும் இதையே பல வரிசை சீரமைப்பில் செய்யும்போது பராமரிக்க விரும்புகிறார்கள் எடுத்துக்காட்டாக இங்கே 5 1 2 3 4 மற்றும் 5 வெவ்வேறு நிலைகளை நீங்கள் கண்டால் முதல் நிலையை சரியாகக் கருதினால் 10 நிலைகளை கொடுங்கள் எனவே இது எந்த ரெசிடியூஸ்களுடன் இடமளிக்கப்படுகிறது மாணவர் டைரோசின் சரி முக்கியமாக Y மாணவர் அரோமேடிக் ரெசிடியூஸ் மற்றும் F மாணவர் ஃபெனைலாலனைன் சரி 2 ரெசிடியூஸ்கள் உள்ளன அவை சிறிய y ஐ வைக்கின்றன ஏனெனில் இது முக்கியமாக y மற்றும் பிற ரெசிடியூஸ்களுக்கு நீங்கள் இரண்டாவது ஒன்றைச் செய்தால் ஆதிக்கம் செலுத்துகிறது முக்கியமாக D உடன் எனவே G பராமரிக்கப்படுவதைக் கண்டால் அவை சிறிய d மற்றும் நான்காவது இடத்தை வைக்கின்றன ஏனெனில் G எல்லா வரிசைகளிலும் ஒரே மாதிரியாக இருக்கிறது நீங்கள் பத்தாவது ஒன்றைக் கண்டால் இது சிறிய l போன்றது ஏனெனில் முக்கியமாக L மற்றும் V சில சந்தர்ப்பங்களில் அவை சமமான விருப்பங்களை சரியாக வைக்கின்றன நீங்கள் நிலை எண் 5 அல்லது 6 ஐக் கண்டால் அது A அல்லது I அல்லது V அல்லது L எனவே இந்த விஷயத்தில் சில ரெசிடியூஸ்கள் பராமரிக்கப்படும் நிலைகளை நீங்கள் காணலாம் அவை ஒரே ரெசிடியூஸ்களாக அல்லது வேறுபட்ட நிலையில் இருக்க விரும்புகின்றன எடுத்துக்காட்டாக எண் 4 கிளைசின் இதேபோல் நிலை எண் 9 அலனைன் பராமரிக்கப்படுகிறது எனவே செயல்பாட்டு முக்கியத்துவம் வாய்ந்த அல்லது கட்டமைப்பு ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த சில ரெசிடியூஸ்களின் முக்கியத்துவத்தைக் காண இது உங்களுக்கு உதவும் எனவே ஒரு கணக்கீட்டு சிக்கலானது என்னவென்றால் நீங்கள் 2 வரிசைகளை சீரமைத்தால் சிறிது நேரம் எடுக்கும் இது வரிசைகளின் நீளத்தைப் பொறுத்தது மற்றும் இது 2 வரிசைகளுக்கு அளவைப் பொறுத்தது நீங்கள் வரிசைகளை அதிகரித்தால் சிக்கலாகும் மாணவர் அதிகரிப்பு தானாகவே அதிகரிக்கும் சரி ஏனெனில் செயலாக்க நேரம் அல்லது நினைவாக்கும் இடம் இது வரிசைகளின் நீளத்தின் தயாரிப்புடன் தொடர்புடையதாக இருக்கும் நீங்கள் அதிக எண்ணிக்கையிலான வரிசைகளை அதிகரித்தால் அனைத்து வரிசைகளையும் சீரமைத்து ஒருமித்த கருத்தை உருவாக்க நேரம் எடுக்கும் எனவே இந்த ஒப்பீட்டை வலது ஜோடியாக 3 வரிசை 4 வரிசை 5 வரிசை ஆகியவற்றுடன் ஒப்பிடுகிறோம் எனவே இங்கு n வரிசைமுறைகள் இருந்தால் அதன் சிக்கல் அதிகரித்திருக்கிறது இந்த விஷயத்தில் சீரமைப்பைக் கணக்கிடுவதற்கு எடுக்கப்பட்ட நேரமும் மிக அதிகமாக உள்ளது பின்னர் இதை எவ்வாறு செய்வது என்பது நிலைமையை எவ்வாறு சமாளிப்பது நிலைமையைச் சமாளிக்க பல அணுகுமுறைளில் Clustal மிகவும் பிரபலமான ஒன்றாகும் பரிணாம வளர்ச்சியுடன் தொடர்புடைய வரிசைகளை சீரமைக்க முதலில் அவை ஜோடிகளாக வரிசைப்படுத்த முயற்சி செய்ய வேண்டும் பின்னர் ஒத்த வரிசைகள் அல்லது சிறிய வரிசைகளை ஒன்றாக இணைத்து பின்னர் ஒன்றுக்கொன்று ஒத்த வரிசைகளின் கிளஸ்டர்களை வேறுபட்ட வரிசைகளில் இருந்து ஒன்றன்பின் ஒன்றாக உருவாக்க வேண்டும் அதேபோல் ஒத்த வரிசைகளுக்கும் வேறுபட்ட வரிசைகளுக்கு இடையே உள்ள தொடர்பினை காணலாம் எனவே முதலில் ஒத்த வரிசைமுறைகளை சீரமைத்து பிறகு வேறுபட்ட வரிசைகளுடன் அவை எவ்வாறு சீர் அமைகின்றன என்று கணக்கிட வேண்டும் வரிசையை குழுக்களாகப் பிரித்து பின்னர் இறுதி வரிசை சீரமைப்பை உருவாக்கலாம் எனவே சமீபத்திய Clustal W இது ஒரு ப்ரோக்ராம் ஆகும் இது கேப்களின் நிலைப்பாட்டை நெருங்கிய தொடர்புகளின் வரிசைகளில் இருந்து வரிசைகளை வேறுபட்ட வரிசைகளுடன் ஒப்பிட்டு கணக்கிடுகிறது எனவே சீரமைப்பு செயல்பாட்டில் நாம் பெற்ற தகவலின் அடிப்படையில் இதேபோன்ற கேப் அபராதங்களை அறிமுகப்படுத்த உதவும் ஏனென்றால் எங்களிடம் இதேபோன்ற வரிசைமுறைகள் இருந்தால் இந்த வினவல் வரிசையிலிருந்து வேறுபட்டு இருப்பதைக் காட்டிலும் குறைவான கேப் அபராதம் உங்களுக்கு இருக்கும் எனவே இது ஒரு ப்ரோக்ராம் ClustalW சரி தற்போது பல உயிரினங்களின் வரிசைகளை பல வரிசை சீரமைப்புடன் சீரமைக்க Clustal omega பயன்படுத்துகிறோம் நாம் எப்படி Clustal W செய்வது எனவே நீங்கள் இங்கே இவற்றின் வரிசையை உள்ளிடவும் பல வரிசை சீரமைப்பு ஒவ்வொன்றாக கொடுக்கும் எனவே எல்லா வடிவங்களையும் எந்தவொரு வடிவத்திலும் கொடுத்தால் அது பல வடிவங்களைத் தவிர்த்து நீங்கள் ப்ரோக்ராமை ரன் செய்யலாம் எனவே பின்னர் டேட்டாவைப் பெறுகிறோம் எனவே இந்த புள்ளிவிவரத்திலிருந்து வெவ்வேறு வரிசைகள் எவ்வாறு சீரமைக்கப்படுகின்றன என்பதைக் காணலாம் எனவே இதை நீங்கள் பார்த்தால் இது நாம் கொடுத்த வரிசைமுறை மற்றும் அடுத்தது அவை எவ்வாறு ஒழுங்காக சீரமைக்கப்படுகின்றன பின்னர் எந்த ஒவ்வொரு வரிசையிலும் ரெசிடியூஸ்களின் நிலையைப்பார்க்கலாம் எனவே இந்த சீரமைப்பை நீங்கள் கவனித்தால் நீங்கள் சில தகவல்களை ஊகிக்க முடியும் மேலும் இவற்றிலிருந்து நீங்கள் பெறக்கூடிய தகவல்கள் என்ன மாணவர் கன்சர்வ்டு பகுதிகள் முதலில் நீங்கள் வெவ்வேறு வண்ண குறியீடுகளை சரியாகக் காணலாம் வெவ்வேறு வண்ண குறியீடுகள் பொருள் என்ன இங்கே நீல நிறத்தின் பொருள் என்ன மாணவர் சார்ஜ்டு சார்ஜ் சரி நீலம் D மற்றும் E மாணவர் நெகட்டிவ்லி சார்ஜ்டு சரி நெகட்டிவ் சார்ஜ் க்கு எளிமையான பச்சை நிற அர்த்தமுள்ளது மாணவர் ஹைட்ரோஃபிலிக் QNSY சரி மாணவர் போலார் ரெசிடியூஸ்கள் போலார்ரெசிடியூஸ்கள் அவை போலார்ரெசிடியூஸ்களாக பட்டியலிடப்பட்டுள்ளன அவற்றில் உள்ளது மாணவர் OH OH குரூப் இது ஒரு அரோமேட்டிக் ஆனால் இது OH குழுவைக் கொண்டிருந்தாலும் Clustal W இதை ஒரு போலார் ஆக கருதுகிறது எனவே அதற்காக பச்சை நிறத்தை தருகிறார்கள் பின்னர் மெஜந்தா என்ன மாணவர் பாசிடிவ் சார்ஜ் K மாணவர் பாசிடிவ் அல்லது இங்கே R எனவே பாஸிட்டிவ் சார்ஜ்கள் சிவப்பு நிறத்தில் முக்கியமாக ஹைட்ரோபோபிக் ரெசிடியூஸ்கள் வால்ன் ஐசோலூசின் ஃபெனைலாலனைன் மற்றும் பல எனவே வண்ணங்களைக் கண்டால் அதே வண்ணங்கள் ஒரே நிலையில் சீரமைக்கப்பட்டிருப்பதைக் காணலாம் எடுத்துக்காட்டாக E இங்கிருந்து சீரமைக்கப்பட்டு இருக்கிறது அதேபோல் ஹைட்ரோபோபிக் ரெசிடியூஸ் வாலின் லுசின் ஐசோலூசின் என பல வரிசைகளுக்கு சீரமைக்கப்பட்டுள்ளது எனவே நீங்கள் பல வரிசை சீரமைப்பைச் செய்தால் வெவ்வேறு உயிரினங்களில் ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட ரெசிடியூஸ் நிலைகள் பராமரிக்கப்படுவதை காணலாம் இங்கு சுவாரஸ்யமாக நான் முக்கியமாக சவ்வு புரதங்கள் என்று வரிசையை தருகிறேன் 2 வெவ்வேறு வகையான சவ்வு புரதங்கள் உள்ளன நான் பீட்டா பேரல் சவ்வு புரதங்களைப் சீரமைக்க முயற்சிக்கிறேன் எனவே இந்த புரதங்கள் கூட சில கன்சர்வேஷன்னை பராமரிக்கின்றன அதனால்தான் அவை இந்த வகை புரதங்களுக்கு சில குறிப்பிட்ட செயல்பாடுகளைக் கொண்டுள்ளன எனவே ரெசிடியூஸ்கள் பாதுகாக்கப்படுவதை நீங்கள் காணலாம் எனவே எந்த வகையான புரதங்களுக்கும் கட்டமைப்பு செயல்பாடு உறவை நீங்கள் பார்க்கலாம் எனவே இப்போது வெவ்வேறு உயிரினங்களிலிருந்து ஹீமோகுளோபினுக்கு A சங்கிலிக்கு பல வரிசை சீரமைப்பை பெறுவது எவ்வாறு மாணவர் நாம் ஹீமோகுளோபின் A சங்கிலி வரிசையைப் பெறலாம் BLAST செய்யலாம் BLAST நாம் வேறுபட்டதைப் பெறலாம் முதலில் நாம் பெறுகிறோம் மாணவர் வரிசை ஹீமோகுளோபின் A இன் வரிசை ஹீமோகுளோபின் A சங்கிலி வரிசை எங்கிருந்து கிடைக்கும் மாணவர் யூனிபிரோட் UniProt சரி முதலில் நீங்கள் UniProt க்குச் செல்லுங்கள் நீங்கள் ஹீமோகுளோபின் A உடன் சரிபார்க்கிறீர்கள் நீங்கள் வரிசைகளின் பட்டியலைப் பெறுவீர்கள் பின்னர் என்ன செய்வது தொடர்புடைய உள்ளீடுகளை நீங்கள் அடையாளம் காண வேண்டும் நீங்கள் வெவ்வேறு உயிரினங்களுக்கான சீரமைப்பைப் பெற வேண்டும் யுனிப்ரோட் நீங்கள் ஹீமோகுளோபின் A உடன் தேடுகிறீர்கள் ஒரே உயிரினங்களிடமிருந்தும் வெவ்வேறு உயிரினங்களிலிருந்தும் பல உள்ளீடுகளைப் பெறுவீர்கள் ஒரே உயிரினங்களைக் கொண்டிருப்பதற்கான சாத்தியம் என்ன அதே உயிரினங்களின் வெவ்வேறு டேட்டாவை ஏன் பெறுகிறீர்கள் மாணவர் பிறழ்வு டேட்டா பிறழ்வு டேட்டா எனவே இந்த விஷயத்தில் நீங்கள் ஒரே மனிதனுக்கு 2 3 முறை பெறுவீர்கள் ஆனால் கேள்வி என்னவென்றால் நீங்கள் வெவ்வேறு உயிரினங்களில் இருந்து உள்ளீடுகளைத் தேர்ந்தெடுக்க வேண்டும் உள்ளீடுகளைத் தேர்ந்தெடுக்க முடிந்தால் நீங்கள் FASTA வடிவத்தில் சேமிக்க முடியும் இதை முந்தைய வகுப்புகளில் விவாதித்தோம் சரி விளக்கப்பட்ட டேட்டாத்தளத்தைப் பயன்படுத்தி டேட்டாவை எவ்வாறு பெறுவது எனவே நீங்கள் தொடர்ச்சியான FASTA வடிவமைப்பைப் பெறலாம் மேலும் இந்த வரிசைகளை நீங்கள் Clustal W வில் கொடுக்கிறீர்கள் நீங்கள் ஒரு இடத்தில் வரிசையை எடுத்து மற்றொரு இடத்தில் வரிசைகளை ஒட்டலாம் இப்போது நீங்கள் பல வரிசை சீரமைப்பைப் பெறலாம் எனவே Clustal W பற்றி விவாதித்தது பல்வரிசை சீரமைப்பிற்கு கிடைக்கக்கூடிய மென்பொருள்கள் பல லிட்றச்சரில் உள்ளன எடுத்துக்காட்டாக MAFFT சரியானது இந்த வலைத்தளமான cbrc jp இல் கிடைக்கிறது மேலும் இது பரவலாகப் பயன்படுத்தப்படும் மென்பொருள்களில் ஒன்றாகும் எனவே நீங்கள்uk வில்பார்க்கலாம் எனவே இந்த MUSCLE மற்றும் PROMOL களைப் பயன்படுத்தலாம் இது மற்றொரு மென்பொருள் இதை பல வரிசை வரிசைப்படுத்தலுக்கும் பயன்படுத்தலாம் எனவே பல வரிசை வரிசைப்படுத்தலைப் பயன்படுத்த வெவ்வேறு மென்பொருள் ஏன் தேவை நீங்கள் இந்த முடிவுகளை அல்லது வேறுபட்ட முடிவுகளைப் பெறுவீர்கள் என்று எதிர்பார்க்கிறீர்கள் மாணவர் சற்று வித்தியாசமானது ஏறக்குறைய இதேபோன்ற முடிவுகளாக இருக்கும் ஆனால் அவை முக்கியமாக கன்சர்வ் நிலைகளில் பராமரிக்க சீரமைக்க மதிப்புகளை மேம்படுத்த முயற்சிக்கின்றன மேலும் இரண்டாவது வேகம் நாம் டேட்டாவை மிக வேகமாக பெற வேண்டும் பின்னர் அதிக எண்ணிக்கையிலான வரிசைகளை வெவ்வேறு நீளங்களில் கையாளவும் எனவே பல வரிசை சீரமைப்பில் பல சிக்கல்கள் உள்ளன இந்த சூழ்நிலைகளை கையாள வெவ்வேறு வழிமுறைகளை அவர்கள் உருவாக்கினர் எனவே பல வரிசைகளை சீரமைக்க நாங்கள் எந்த மென்பொருளையும் பயன்படுத்தலாம் எனவே கடந்த சில நிமிடங்களில் நான் psi BLAST பற்றி விவாதித்தேன் எனவே psi BLAST என்றால் என்ன மாணவர் இது ஒரு நிலை குறிப்பிட்ட மறு செய்கை BLAST சரி இது ஒரு டேட்டா பேசை தேடும் புரோகிராம் ஆகும் வினவல் வரிசைக்கு ஒத்த வரிசைகள் பின்னர் BLAST வரிசைகளை சரியாகப் பெறுகின்றன பின்னர் நிலைகள் மற்றும் ரெசிடியூஸ்கள் மற்றும் வெவ்வேறு நிலைகளை ஒப்பிடக்கூடிய சீரமைப்பின் அடிப்படையில் நிலை குறிப்பிட்ட ஸ்கோரிங் மேட்ரிக்ஸைப் பெற முயற்சிக்கிறோம் பின்னர் அவை ஸ்கோரிங் மேட்ரிக்ஸ் நிலைகளை சீரமைக்க மற்றும் நிலையைப் பெற முயற்சிக்கின்றன எடுத்துக்காட்டாக உங்களுடைய சொந்த வரிசை எங்களிடம் உள்ளது உங்கள் ஹோமோலோகஸ் வரிசைகளில் சீரமைக்கப்பட்ட வரிசைகளின் அடிப்படையில் ஒரே ரெசிடியூஸ்கள் அல்லது வெவ்வேறு நிலைகளைக் கொண்டிருப்பதற்கான சாத்தியம் என்ன இதை முதலில் செய்வது எப்படி நீங்கள் முதலில் BLAST உடன் முடிவுகளைத் தேடுவீர்கள் மற்றும் ஆரம்ப வெற்றிகளிலிருந்து பல வரிசை சீரமைப்பிலிருந்து வடிவத்தைப் பெறுவீர்கள் பின்னர் அவர்கள் இந்த செயல்முறையை சரியாகச் செய்கிறார்கள் ஏனெனில் உங்களிடம் 2 சீரமைப்புகள் இருந்தால் அவை மிகச் சரியாக பொருந்துகின்றன மூன்றாவது ஒன்று பொருந்தினால் மற்றொன்று எடுத்துக்காட்டாக பத்தாவது நிலை அல்லது பதினொன்றாவது நிலை அவை மீண்டும் மாற்றப்படுகின்றன இது சிறந்த பொருத்தத்துடன் சிறந்த ட்யூன்களாக இருக்கிறதா என்று பாருங்கள் பின்னர் மேலே வைக்கவும் மீதமுள்ளவை மீண்டும் டியூன் செய்யவும் எனவே செயல் முறையை மீண்டும் செய்து சரியான சீரமைப்பு உருவாக்குகின்றன இது psi BLAST எவ்வாறு செயல்படுகிறது இந்த சீரமைப்புகளைச் செய்தவுடன் வெவ்வேறு உயிரினங்களில் ஒரு புரதத்தில் ஒரு குறிப்பிட்ட அமினோ அமில ரெசிடியூஸ் இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன என்று பார்க்கலாம் எனவே நீங்கள் psi BLAST ஐப் பயன்படுத்தக்கூடிய தளம் இது எனவே இங்கே உள்ளீட்டு வரிசையை தருகிறோம் உள்ளீட்டு வரிசையை கொடுத்தவுடன் அது BLAST ஐ செய்து வரிசைமுறைகள் மற்றும் பல வரிசை சீரமைப்பு எதிர்பார்ப்பு மதிப்பைப் காணலாம் எனவே எதிர்பார்த்து மதிப்பைப் பொருத்து இங்கே கிளிக் செய்தால் உங்கள் சீரமைப்பு பல வரிசை சீரமைப்பைக் காண்பீர்கள் மேலும் இந்த நிலை குறிப்பிட்டஸ்கோரிங் மெட்ரிக்குகளை இப்போது பெறுவீர்கள் இந்த நிலை குறிப்பிட்ட ஸ்கோரிங் மெட்ரிக்குகளை நீங்கள் மேலும் பயன்பாடுகளுக்குப் பயன்படுத்தலாம் எடுத்துக்காட்டாக உங்களிடம் அறியப்படாத செயல்பாட்டின் வரிசை மற்றும் எந்த ரெசிடியூஸ்கள் எங்காவது மூலக்கூறுகளுடன் பிணைக்கப்படுகின்றன என்பதை நீங்கள் காண விரும்பினால் எனவே நீங்கள் செய்ய முடியும் நீங்கள் ஒரு வரிசையை சரியாகப் பெறுவீர்கள் பின்னர் நீங்கள் இதேபோன்ற வரிசைகளைக் காணலாம் பின்னர் இந்த மேட்ரிக்ஸை உருவாக்கி இது அறியப்பட்ட வரிசையுடன் எங்கு பொருந்துகிறது என்பதைக் காணலாம் மற்றும் அறியப்பட்ட வரிசையுடன் மேப்பிங் உங்கள் சொந்த வரிசையுடன் நீங்கள் இந்த பகுதி உங்கள் குறிப்பிட்ட பிராந்தியத்திற்கான ஒரு பிணைப்பு தளமாக இருப்பதைக் காணலாம் அதேபோல் இந்த psi BLAST சுயவிவரங்களைப் பயன்படுத்துவதன் மூலமும் இந்த நிலை குறிப்பிட்ட ஸ்கோரிங் மெட்ரிக்ஸின் வளர்ச்சியினாலும் பல சாத்தியமான பயன்பாடுகளைப் பெறலாம் எனவே இன்று நாம் என்ன விவாதித்தோம் என்பதைச் சுருக்கமாகக் கூறலாம் மாணவர் BLAST பல்வேறு வகையான வழிமுறைகள் எடுத்துக்காட்டாக BLAST பல வரிசை சீரமைப்பு சீரமைப்பு ஆம் மாணவர் பின்னர் psi BLAST FASTA Clustal FASTA Clustal W ஜோடிவரிசை சீரமைப்புடன் தொடங்கலாம் மாணவர் ஆம் BLAST மற்றும் FASTA போன்ற 2 வெவ்வேறு வழிமுறைகளை பல வரிசை வரிசைப்படுத்தலுடன் விரிவுபடுத்தி மற்றும் வரிசை அடையாளத்தைப் பற்றி ஸ்கோரிங் பெற பயன்படுத்தக்கூடிய பல்வேறு அளவுருக்கள் எவை என்று பாருங்கள் வரிசை ஒற்றுமைகள் சரியானவை மற்றும் 2 வரிசைகள் எவ்வாறு ஒத்திருக்கின்றன அல்லது வேறுபடுகின்றன அடுத்தது பல வரிசை சீரமைப்பு ஆகும் பின்னர் பல வரிசை சீரமைப்பைப் பயன்படுத்தி வெவ்வேறு உயிரினங்களில் பராமரிக்கப்படும் ஒத்த ரெசிடியூஸ்கள் உள்ளன என்பதைக் காணலாம் பின்னர் நீங்கள் இந்த நிலை குறிப்பிட்ட ஸ்கோரிங் மெட்ரிக்குகளைப் பெறுவதற்கு இந்த சீரமைப்புகளைப் பயன்படுத்தவும் பின்னர் வகுப்புகளில் நான் விளக்குகிறேன் எனவே அடுத்த வரவிருக்கும் வகுப்புகளில் இந்த பல வரிசையின் பயன்பாடு ரெசிடியூஸ்கள் எவ்வாறு அடையாளம் காண்பது என்பதற்கான பாதுகாப்பு ஸ்கோரிங்களைப் பெறுவதற்கான சீரமைப்பு சில எண் மதிப்புகளைப் பயன்படுத்தி எண்களைப் பெறுவதற்கு ஏதேனும் மேட்ரிக்ஸ் உள்ளனவா அல்லது எந்தவொரு மரத்தின் அடிப்படையிலும் இந்த சீரமைப்பை நீங்கள் வைத்திருக்க முடியுமா பரிணாம மரங்கள் சரியா மற்றும் இந்த குறிப்பிட்ட சீரமைப்புகள் மற்றும் பலவற்றை நாம் என்ன செய்ய முடியும் என்பதை பற்றி விவாதிப்பேன் உங்கள் அன்பான கவனத்திற்கு நன்றி